தொடர் போர்ட் முறையை பயன்படுத்தும் மற்றும் ஒரு எடுத்துக்காட்டைப் பார்ப்போம் இந்த நிரலில் தொடர் போர்ட்டானது பயன்முறை 1 இல் அல்லது தொடர் பைட் பெறுதல் பயன்முறையில் செயல்படவேண்டும் அதே நேரத்தில் கிடைக்கப்பெற்ற தகவல் போர்ட் 2 வழியாக வெளியே அனுப்பபட வேண்டும் இங்கே RxD பின் வழி பைட்டுகள் தொடர்ச்சியாக பெறப்படுகிறது அதே நேரத்தில் போர்ட் 2 வழியாக அதே பைட் வெளிய அனுப்பப்படுகிறது இதற்கு எவ்வாறு நிரலை எழுதுவது என்று பார்ப்போம் இதற்காக நாம் முதலாவதாக செய்ய வேண்டியது TMOD பதிவேட்டை தொடர் தகவல் பரிமாற்றத்திற்காக செட் செய்வது இங்கு தகவல் பரிமாற்றத்திற்கு தேவைப்படும் கிளாக்கை டைமர் 2 இலிருந்து பெற இருக்கிறோம் முதலாவதாக TMOD பதிவேட்டை செட் செய்ய முயற்சிப்போம் இதற்காக இந்த ஹக்சா டெசிமல் எண்ணை TMOD பதிவேட்டிற்குள் மாற்றுவோம் இதனால் டைமர் 1 சுய திரும்புதல் பயன்முறைக்கு கட்டமைக்கப்படுகிறது அடுத்ததாக SCON பதிவேட்டை கட்டமைக்கலாம் இதற்காக MOV SCON50hex என்ற கட்டளையை பயன்படுத்தலாம் 50H என்பதுதான் 8 பிட்டு தகவல் மற்றும் ஒரு ஸ்டாப் பிட்டுக்கு தேவையான கட்டுப்படுத்தும் வார்த்தை அடுத்ததாக டைமரை செட் செய்தால் 9600 என்ற பாட் ரேட்டை பெறலாம் 9600 என்ற பாட் ரேட்டை பெற மைனஸ் 3 என்ற எண்ணை பயன்படுத்த வேண்டும் 3 ஐ ஹக்சா டெசிமல் எண்ணாக மாற்றும் பொழுது FD எனக் கிடைக்கும் இந்த எண்ணை TH1 க்குள் உள்ளிட MOV TH10FDh என்ற கட்டளையை பயன்படுத்தலாம் அதன்பின் SETB TR1 ஐ பயன்படுத்தி டைமரை துவக்கலாம் இதில் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் TI மற்றும் RI கிடைக்கப்பெற்றால் அதனைச் சார்ந்த பிட் செட் செய்யப்படும் எனவே நாம் பெறுதல் குறுக்கீட்டை அழிக்க வேண்டும் இதற்கு முன் எப்பொழுதாவது பெறப்பட்ட பிட்கள் நாம் தற்போது செய்ய இருக்கின்ற தகவல் பரிமாற்றத்திற்கு இடறல் ஏற்படுத்தாமல் இருக்க மேற்கண்டவாறு நாம் செய்கிறோம் அடுத்ததாக JNB RIL2 என்ற கட்டளையை இயக்குவதன் மூலம் RI 0 எனில் நிரலின் கட்டுப்பாடு L2 என்ற இடத்திற்கு செல்கிறது RI செட் ஆகும் வரை காத்திருத்தலே JNB RI L2 என்ற கட்டளையின் உள்ளர்த்தம் இனி 8 பிட்டுகளுடன் 1 ஸ்டாப் பிட்டு கிடைக்கப்பெற்றால் ப்ராசசரால் RI உயர்த்தப்படும் RI உயர்த்தப்பட்டால் SBUF பதிவேட்டில் எழுத்து கிடைக்கப்பெற்றதை உணர்த்தும் இப்பொழுது தகவலானது SBUF பதிவேட்டில் உள்ளது MOV ASBUF என்ற கட்டளையை பயன்படுத்தி அதை A பதிவேட்டிற்கு மாற்றிக்கொள்ளலாம் அதே தகவலை மீண்டும் போர்ட் 2 க்கு மாற்ற MOV P2A என்ற கட்டளையை பயன்படுத்தலாம் தற்போதைய தொடர் தகவல் பரிமாற்ற முறையில் RxD என்ற முனையத்தில் தகவல் பெறப்பட்டு அதே தகவலானது போர்ட் 2 வழியாக மீண்டும் அனுப்பப்பட்டது இவ்வாறாக முதல் எழுத்து பெறப்பட்டு மீண்டும் அனுப்பப்பட்டது இனி அடுத்த எழுத்தை பெறவேண்டும் இதற்காக SJMP L1 என்ற கட்டளையை பயன்படுத்தலாம் அடுத்த எழுத்தை பெரும் முன் RI ஐ அழிக்க வேண்டும் எனவே L1 என்ற இடத்திற்கு கட்டுப்பாட்டை மாற்றுவோம் மீண்டும் RI பிட் செட் ஆகும்வரை காத்திருத்தல் வேண்டும் இவ்வாறாக இந்த நிரலை பயன்படுத்தி தொடர் தகவல் பரிமாற்றம் செய்துகொள்ள முடியும் அடுத்ததாக மற்றுமொரு கடினமான எடுத்துக்காட்டை பார்ப்போம் இங்கு இரண்டு வேலைகளை ஒரே நேரத்தில் செய்யுமாறு நிரலை எழுத வேண்டும் அதாவது போரட் 1 வழியாக தகவலானது பெறப்பட்டு போர்ட் 2 வழியாக அதே தகவல் அனுப்பப்பட வேண்டும் இதே நேரத்தில் கிடைக்கப்பெற்ற தகவல் போர்ட் 0 க்கும் மாற்றப்பட வேண்டும் எனவே போரட் P1 இல் இருந்து போரட் P2 க்கு ஒரே நேரத்தில் தகவலை வாசிக்கவும் எழுதவும் வேண்டும் இது தவிர போர்ட் 0 ற்கு தொடர் தகவல் பரிமாற்றமும் நடைபெற வேண்டும் அதாவது தொடர் போர்ட்டுக்கு கிடைக்கப்பெறும் தகவல் P0 க்கு மாற்றப்பட வேண்டும் தொடர் தகவல் பரிமாற்றம் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளும் என்பதால் இதுபோன்ற மல்டிபிளக்ஸ் முறையைக் கையாள முயற்சிப்போம் இதில் முதலாவதாக P1 இல் இருந்து தகவல் P2 க்கு அனுப்பப்படுகிறது இவ்வாறாக தகவல் ஒவ்வொன்றாக P1 இல் இருந்து P2 க்கு அனுப்பப்படுகிறது பின்னர் தொடர் போர்ட் வழியாக கிடைக்கப்பெற்ற எழுத்தை P1 இல் இருந்து ஒவ்வொன்றாக P0 க்கு அனுப்ப வேண்டும் மேற்கூறப்பட்டவாறு தகவல் போரட் P1 இல் இருந்து போரட் P2 க்கு அனுப்பப்படும் போது பரிமாற்றத்தின் வேகம் குறைவாக இருக்கும் இது விரும்பத்தகாத ஒன்றாகும் எனவே P1 இல் இருந்து P2 க்கு தகவல் பரிமாற்றம் மேற்கொள்ள குறுக்கீட்டை பயன்படுத்துவது சிறந்த முறையாக இருக்கும் இவ்வாறு குறுக்கீடு ஏற்படும்பொழுது RI கொடி செட் செய்யப்படும் RI கொடி செட் செய்யப்படும் போது SBUF பதிவேட்டில் இருந்து தகவலை எடுத்து போர்ட் 0 க்கு மாற்றிக்கொள்ளலாம் இதைத்தான் நாம் நிரலில் எழுத உள்ளோம் நிரலில் குறுக்கீடுகள் சம்பந்தப்பட்டிருப்பதால் குறியீடுகளை எங்கே வைக்க வேண்டுமென்பதில் கவனம் செலுத்த வேண்டும் முக்கிய நிரல் 0 இல் தொடங்குவதாக எடுத்துக்கொள்வோம் ORG 0 என இங்கே பயன் படுத்தப்படுவதால் அசம்ளர் தனது நிரலின் குறியீடுகளை மெமரியில் உள்ள 0 என்ற முகவரியில் வைக்கிறது இங்கே LJMP என்ற கட்டளை முதலில் பயன்படுத்தப்படுகிறது இதை மெமரி மேப்பிலும் பார்க்கலாம் மெமரியை பார்க்கும் பொழுது அங்கும் LJMP முதலில் குறிப்பிடப்பட்டுள்ளது பின்னர் முக்கிய நிரலானது வேறு ஏதேனும் ஒரு முகவரியில் நாம் தேவைக்கு ஏற்றார்போல் எங்கேனும் வைத்துக்கொள்ளலாம் இதன் பின்னர் தொடர் குறுக்கீடுகளை பயன்படுத்தலாம் இந்த தொடர் குறிக்கீடுகளுக்கு 23 hex என்பதே ISR திசையன் முகவரி ஆகும் 23 hex என்ற முகவரியில் மீண்டுமொரு தாவுதலுக்கான கட்டளை பயன்படுத்தப்பட்டுள்ளது ஒரு எடுத்துக்காட்டாக 5000 என்ற முகவரியில் தொடர் தகவல் பரிமாற்ற நடைமுறை இருப்பதாக எடுத்துக்கொண்டால் இங்கே LJMP 5000 என்று பயன்படுத்துவது LJMP serial என பயன்படுத்துவதற்கு சமம் அடுத்த கட்டளை எங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதை அசம்ளருக்கு தெரியப்படுத்த மேற்கூறப்பட்ட வழிமுறையை பயன்படுத்தலாம் இங்கு 5000 என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்ட முகவரியே இங்கு வேறு ஏதேனும் முகவரி வேண்டுமானால் கூட வைத்துக்கொள்ளலாம் இனி தொடர் வழக்கத்தை வேறு எங்காவது எழுதிக் கொள்ளலாம் முக்கிய வழக்கத்தை இங்கு நாம் இதைத் தொடர்ந்து எழுதுவோம் இங்கு நாம் சில குறுக்கீடு திசையன்களை வைத்துக்கொள்வோம் முக்கிய வழக்கத்தை 30 hex என்ற முகவரியில் தொடங்கி அங்கே அதற்கான நிரலை எழுதுவோம் முதலாவதாக போர்ட் 1 இல் உள்ள தகவலை எடுத்து போர்ட் 2 க்கு மாற்ற வேண்டும் எனவே போர்ட் 1 ஐ உள்ளீடு போர்ட் எனவும் போர்ட் 2 ஐ வெளியீடு போர்ட் எனவும் கட்டமைக்க வேண்டும் இதற்காக MOV P10FF hex என்ற கட்டளை பயன்படுத்தப்படுகிறது இவ்வாறு தொடர் தகவல் பரிமாற்றத்திற்கு தேவைப்படும் அமைப்பை நிரலில் அமைத்து கொள்கிறோம் அடுத்ததாக பின்வரும் கட்டளைகளை பயன்படுத்தி அமைப்புகளை மாற்றுவோம் முதலில் MOV TMOD20 hex என்பதை பயன்படுத்துவோம் பின்னர் TH ஐ மாற்றி அமைக்க MOV TH10FD hex என்பதை பயன்படுத்துவோம் இங்கே மைனஸ் 3 என உள்ளிடப்பட்டுள்ளது அடுத்ததாக SCON ஐ செட் செய்ய MOV SCON50 hex என்ற கட்டளையை பயன்படுத்துவோம் இவ்வாறாக நாம் டைமர் 1 ஐ பயன்முறை 2 என கட்டமைத்து உள்ளோம் இதனால் 8 பிட் தகவல் மற்றும் 1 பிட் ஸ்டாப் பிட் எனவும் கட்டமைத்து உள்ளோம் இவ்வாறாக குறுக்கீடானது இயக்கு நிலைக்கு மாற்றப்பட்டுள்ளது குறுக்கீடுகள் ஏற்பட்டால் அவற்றை உணர்ந்து கொள்வதற்காக பெறுதல் இயக்கு குறுக்கீட்டை இயக்கு நிலைக்கு மாற்ற வேண்டும் இதற்காக MOV IE10010000 B என்ற கட்டளையை நிரலில் பயன்படுத்திக் கொள்ளலாம் இதனால் தொடர் தகவல் பரிமாற்ற குறுக்கீடு இயக்கப்படுகிறது அதன் பின்னர் setB TR1 என்ற கட்டளையை இயக்குவோம் இதனால் டைமர் 1 துவக்கப்படுகிறது இவ்வாறாக ஒரு தகவலை பெற தேவையான அனைத்து அமைப்புகளையும் அமைத்து விட்டோம் போர்ட் 1 ஐ உள்ளீடு பயன்முறையில் அமைப்பதில் இருந்து தொடர் தகவல் பரிமாற்ற குறுக்கீட்டை மாற்றி அமைப்பது வரை செய்துள்ளோம் மீதம் உள்ளது எளிமையான பணியே அடுத்ததாக செய்யவேண்டியது போர்ட் 1 இல் இருந்து தகவலை பெற்று அதை போர்ட் 2 வழியே வெளியிட வேண்டும் இதற்காக MOV AP1 எனவும் MOV P2A என்ற கட்டளைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் அதன்பின் இங்கே ஒரு சுழலியை பயன்படுத்திக் கொள்ளலாம் SJMP L1 என்ற கட்டளையை பயன்படுத்துவதன் மூலம் இந்த பகுதியானது மீண்டும் மீண்டும் இயக்கப்படுகிறது அதாவது போர்ட் 1 ஐ வாசிப்பது முதல் போர்ட் 2 இல் எழுதுவது வரை இங்கே நிறைவேறுகிறது இப்போது தொடர் தகவல் பரிமாற்றத்திற்கு தேவையான குறுக்கீட்டு சேவை வழக்கத்தை எழுத வேண்டும் இதை 23 hex என்ற முகவரியில் தொடங்கி எழுதலாம் இதற்காக LJMP serial என்பதை பயன்படுத்தலாம் முதலாவதாக இங்கே நாம் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் தகவல் அனுப்புதல் மற்றும் பெறுதல் ஆகிய இரண்டு செயல்களும் குறுக்கீட்டை ஏற்படுத்தும் இவ்விரண்டும் செயலும் ஒரே ஒரு குறுக்கீடை மட்டுமே உருவாக்கும் எனவே குறுக்கீட்டு சேவை வழக்கத்தை பரிசோதித்து தகவல் பெறப்பட்டதா இல்லை அனுப்பப்பட்டதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிரலில் தகவல் அனுப்பப்படும் போது தகவல் அனுப்பும் பிராசசருக்கு குறுக்கீடு கிடைக்கப்பெற்றால் அது அர்த்தமற்றது இதனால் பிராசசர் வேறு அர்த்தமற்ற ஒரு வேலையை செய்யக்கூடும் 8051 இல் தகவல் அனுப்பப்படும் போதும் தகவலைப் பெறும் பொழுதும் தொடர் குறுக்கீடு ஏற்படும் ஏனென்றால் TI மற்றும் RI ஒரே குறுக்கீடுக்கு மேப் செய்யப்பட்டுள்ளது எனவே அனுப்பப்படும் பொழுது பிராசஸருக்கு குறுக்கீடு ஏற்படாமலிருக்க பின்வரும் கட்டளையை பயன்படுத்தலாம் TI குறுக்கீடு இதற்கு முன் ஏற்பட்டிருந்தால் JB TItrans என்ற கட்டளையை இயக்குவதன் மூலம் நிரலின் கட்டுப்பாடு TRANS என்ற இடத்திற்கு மாற்றப்படுகிறது இதனால் நிரலின் ஒரு பகுதியானது இயக்கப்படாமல் தவிர்க்கப்படுகிறது TRANS என்ற பகுதியில் TI என்பது அழிக்கப்படுகிறது இது ரீசெட் ஆனபிறகு மீண்டும் இதற்கு முன் இயக்கப்பட்ட கட்டளைக்கு நிரலின் கட்டுப்பாடு மாறுகிறது இவ்வாறாக நிரலின் இந்தப் பகுதி இயக்கப்படுகிறது இந்த இடத்தில் முக்கிய நிரலானது சுழற்சி முறையில் தொடர்ச்சியாக இயக்கப்படும் இங்கே P1 இல் இருந்து தகவல் வாசிக்கப்பட்டு P2 வழியே வெளியிடப்படும் பின்னர் பிராசஸருக்கு குறுக்கீடு ஏற்பட்டால் 23hex என்ற முகவரிக்கு கட்டுப்பாடு மாறுகிறது இதற்காகத்தான் LJMP serial என்ற கட்டளை இங்கே பயன்படுத்தப்பட்டுள்ளது ஆக A பரிசோதிக்கப்பட்டு TI பிட் செட் என உள்ளதா இல்லையா என பார்க்கப்பட்டது TI பிட் ஒருவேளை செட் என இருந்திருந்தால் அது எந்த வகையிலும் நமக்கு பயனளிக்க போவதில்லை எனவே நிரலின் கட்டுப்பாடு இங்கே திருப்பப்படுகிறது ஒருவேளை குறுக்கீடானது தகவல் பெறும் போது ஏற்பட்டிருந்தால் SBUF இல் இருந்து தகவலின் நகல் A க்கு மாற்றப்படும் பின்னர் A இல் இருந்து அதே தகவல் P0 க்கு மாற்றப்படும் இவ்வாறாக தொடர் தகவல் பரிமாற்றத்திற்கான ஒரு நிரல் எவ்வாறு இயங்குகிறது என்பதை பார்த்தோம் அடுத்ததாக போர்ட்கள் தொடர்பான மற்றொரு நிரலை பார்ப்போம் இங்கே P0 3 மற்றும் P1 6 என்ற போர்டுகள் வழியே தனித்தனியே ஒரு பிட் தகவலானது பெறப்படுகிறது பின்னர் தேவையான விடையை கணக்கிட்ட பின் P2 3 வழியே அதை வெளியிட வேண்டும் இதை எவ்வாறு செய்யலாம் என்று பார்ப்போம் முதலாவதாக போர்ட் P0 மற்றும் போர்ட் P2 ஐ உள்ளீடு பயன்முறைக்கு மாற்ற வேண்டும் இதற்காக MOV 00FF hex என்ற கட்டளையை பயன்படுத்தலாம் MOV P10FF hex என்ற கட்டளை போர்ட் 1 ஐ உள்ளீட்டு போர்ட்டாக மாற்றும் அடுத்ததாக P0 இல் உள்ள தகவல் A க்கு MOV AP 0 என்ற கட்டளை மூலமாக மாற்றப்படுகிறது இங்கே 0 3 என்ற பிட்டில் மட்டுமே தகவல் வைக்கப்படவேண்டும் இதர பிட்கள் அதாவது 21 மற்றும் 0 இல் எந்த மாற்றமும் நேரக்கூடாது எனவே மாஸ்க் பேட்டன் பயன்படுத்த உள்ளோம் ANL A 08hex என பயன்படுத்துவதன் மூலம் அந்த ஒரு பிட்டில் மட்டும் மாற்றம் ஏற்படும் மற்ற பிட்டுகள் 0 என இருக்கும் இப்பொழுது அக்குயுமுலேட்டரை வலது புறமாக சுழற்சி செய்வோம் இதனால் மூன்றாவது பிட் இரண்டாவது இடத்திற்கு மாற்றப்படும் மீண்டும் ஒரு முறை சுழற்சி செய்வதால் முதல் இடத்திற்கு மாற்றப்படும் இவ்வறாக தொடர்ந்து மூன்று முறை சுழற்சி செய்வதால் அந்த பிட்டானது 0 என்ற இடத்திற்கு மாற்றப்படுகிறது இதனை R1 என்ற பதிவேட்டில் பதித்து வைத்துக்கொண்டு பின்னர் போர்ட் P1 ஐ வாசிக்கலாம் எனவே MOV AP1 என்பதை பயன்படுத்துவோம் இங்கே 0 1 2 3 4 5 ஆகிய பிட் எண்கள் நமக்கு அவசியமற்றதவை பிட் எண்கள் 67 மற்றும் 8 மட்டுமே நமக்கு அவசியப்படும் எனவே இந்த பிட்டை 2 எனவும் இதர பிட்டுகளை 0 எனவும் அமைத்தல் வேண்டும் இதற்காக ANL A40 hex லாஜிக்கல் ஆண்ட் இயக்கப்படுகிறது பின்னர் அந்த மதிப்பை 0 என்ற இடத்திற்கு நகர்த்த வேண்டும் இதற்காக கிடைக்கப்பெற்ற மதிப்பை ஆறுமுறை வலது புறமாக சுழற்சி செய்வோம் இதனால் ஆறாவது இடத்திலுள்ள பிட்டு படிப்படியே 54321 என்ற இடங்கள் வழியை 0 என்ற இடத்திற்கு வந்தடைகிறது R1 பதிவேட்டில் உள்ள தகவலையும் மேற்கண்டவாறு இயக்குவோம் அதாவது R1 இல் உள்ள தகவலை A உடன் லாஜிக்கல் ஆண்ட் செய்து கொள்வோம் இனி இந்த விடையை போர்ட் 2 3 க்கு port 2 3 மாற்ற வேண்டும் அடுத்ததாக பிட் செட் ரீசெட் முதலான கட்டளைகள் எவையேனும் பயன்படுத்தப்படாமல் போர்ட் 2 3 port 2 3 க்கு அந்த விடையை மாற்ற முயற்சிப்போம் இதற்காக இடதுபுறமாக மூன்று முறை A ஐ சூழ்ச்சி செய்ய வேண்டும் பின்னர் அதை போர்ட் 2 குள் வைக்க வேண்டும் இவ்வாறாக பிட் கையாளுதல் கட்டளைகளாக செட் B கிளியர் JNB முதலானவற்றை பயன்படுத்தாமலே நாம் இதை செய்ய முடியும் இங்கு பைட்டு அல்லது வார்த்தை தொடர்பான கட்டளைகளாக பிட் செட் ரீசெட் பரிசோதனை ஆகியவற்றையும் அல்லது இவை அனைத்தையும் ஒருங்கிணைத்தும் நிரலை எழுதலாம் அவ்வாறு எழுதும்பொழுது நிரலின் அளவு அதிகரிக்கும் பிட் செட் ரீசெட் பரிசோதனை ஆகியவற்றை பயன்படுத்தி எளிமையான நிரலையும் முயற்சி செய்தால் எழுதலாம் இப்படியும் நிரலை எழுதலாம் எனக் காட்டவே இந்த எடுத்துக்காட்டு விளக்கப்பட்டது அடுத்ததாக போர்ட் 0 இல் உள்ள மதிப்பை பரிசோதிப்பதற்காக மற்றும் ஒரு நிரலை பார்ப்போம் இங்கே 20hex என்ற எண் வாசிக்கப்பட்டால் FF hex எனும் எண் போர்ட் 0 க்கு அனுப்பப்பட வேண்டும் அதேபோல 30hex 40 hex மற்றும் 50 hex என்ற எண்கள் கிடைக்கப்பெற்றால் FF hex என்ற எண்ணானது முறையே போர்ட் P1 P2 மற்றும் P3 க்கு port P1P2P3 அனுப்பப்பட வேண்டும் இதற்காக ஒரு எளிமையான நிரலை எழுத வேண்டும் அதற்கு முதலில் போர்ட் 0 ஐ வாசிக்க வேண்டும் இதற்காக போர்ட் 0 ஐ வெளியீடு போர்ட் என மாற்ற வேண்டும் எனவே 0FF hex என்ற எண் P0 க்கு மாற்றப்படுகிறது மேலும் P0 இல் உள்ள எண்ணை A க்கு மாற்ற MOV AP0 என்ற கட்டளை பயன்படுத்தப்படுகிறது மீண்டும் அதே மதிப்பு R1 க்கு மாற்றப்பட்டு A ஐ 20 hex உடன் கழிக்கும்போது கிடைக்கும் கேரியை கணக்கிட வேண்டும் அதற்காக SUBB A20 hex என்பதை பயன்படுத்துகிறோம் மேற்கண்ட செயலை செய்ய ஒப்பீடு கட்டளைகளையும் பயன்படுத்தலாம் ஆனால் இங்கு அதற்கு பதிலாக கழித்தலுடன் கடன் பெறுதல் கட்டளை பயன்படுத்தப்படுகிறது இதற்காக முதலில் கேரி கொடி அழிக்கப்பட வேண்டும் மேற்கூறப்பட்ட கட்டளை இயக்கப்படும்போது A இல் உள்ள மதிப்பு 20 உடனும் கேரி உடனும் கழிக்கப்படும் A இன் மதிப்பு 20 எனில் விடை 0 என கிடைக்கும் இது உள்ளிடப்பட்ட எண்கள் சமம் என்பதை குறிக்கும் ஆக உள்ளிடப்பட்ட எண்ணும் 20 உம் சமம் என கிடைக்கப்பெற்றால் L1 என்ற இடத்திற்கு நிரலின் கட்டுப்பாடு மாறவேண்டும் இல்லையென்றால் MOV AR1 என்பதை பயன்படுத்திவிட்டு அதன்பின் கேரியை அழிக்க வேண்டும் பின்னர்மீண்டும் கொடுக்கப்பட்ட எண்ணும் 30 உம் சமமா என பரிசோதிக்க SUBB A30 hex என்பதை பயன்படுத்த வேண்டும் சமம் எனில் L2 என்ற இடத்திற்கு நிரலின் கட்டுப்பாடு மாறவேண்டும் இல்லையென்றால் MOV AR1 என்பதை பயன்படுத்திவிட்டு அதன்பின் கேரியை அழிக்க வேண்டும் பின்னர்மீண்டும் கொடுக்கப்பட்ட எண்ணும் 40 உம் சமமா என பரிசோதிக்க SUBB A40 hex என்பதை பயன்படுத்த வேண்டும் சமம் எனில் L3 என்ற இடத்திற்கு நிரலின் கட்டுப்பாடு மாறவேண்டும் இல்லையென்றால் MOV AR1 என்பதை பயன்படுத்த வேண்டும் மேற்கண்ட செயலை திரும்பவும் செய்ய வேண்டும் பின்னர் மீண்டும் கேரியை அழிக்க வேண்டும் பின்னர்மீண்டும் கொடுக்கப்பட்ட எண்ணும் 50 உம் சமமா என பரிசோதிக்க SUBB A50 hex என்பதை பயன்படுத்த வேண்டும் சமம் எனில் L4 என்ற இடத்திற்கு தாவ வேண்டும் கொடுக்கப்பட்ட எண்ணானது மேலே குறிப்பிடப்பட்ட எந்த எண்ணுடனும் சமம் இல்லாத பட்சத்தில் நிரலானது முடிவிற்கு அதாவது ஓவர் என்ற இடத்திற்கு செல்லும் ஏதாவது ஒரு எண்ணுடன் சமம் என்னும் பட்சத்தில் என்ன நிகழும் என்று பார்க்கலாம் L1 என்ற இடத்தில் FF என்ற எண்ணானது P0 க்கு நகர்த்தப்படும் இதற்காக MOV P00FF hex என்ற கட்டளை பயன்படுத்தப்பட்டுள்ளது பின்னர் நிரலின் முடிவுக்கு அதாவது ஓவர் என்ற இடத்திற்கு SJMP over என்பதை பயன்படுத்தி தாவப்படும் இதே முறையானது L2 L3 மற்றும் L4 என்ற இடங்களில் முறையே MOV P10FFhex MOV P20FF hex மற்றும் MOV P30FF என்ற கட்டளைகளை பயன்படுத்தி போர்ட்டுக்குள் அந்த மதிப்பை மாற்றிக்கொள்ளலாம் இவ்வாறாக இந்த நிரல் முடிவடைகிறது கழித்தல் கடன் பெறுதல் மற்றும் பரிசோதித்தல் ஆகியவற்றை பயன்படுத்தும் நோக்கில் இந்த நிரலானது எழுதப்பட்டுள்ளது அடுத்ததாக மற்றொரு நிரலை பார்க்கலாம் இங்கே INT0 என்ற முனையத்தில் நிலை தூண்டுதல் குறுக்கீடு ஏற்பட்டால் போர்ட் 0 இல் உள்ள தகவல் வாசிக்கப்பட வேண்டும் பின்னர் வாசிக்கப்பட்ட எண்ணின் இரட்டிப்பு மடங்கு கணக்கிடப்பட்டு அதன் முடிவு 50hex மற்றும் 51hex என்ற மெமரி லொகேஷனில் பதியப்பட வேண்டும் இதற்கு குறுக்கீட்டு சேவை வழக்கத்தை பயன்படுத்தி நிரலை எவ்வாறு எழுதுவது என்று பார்ப்போம் முதலாவதாக ORG 0 என எழுதிக் கொள்வோம் LJMP start என நமது முக்கிய நிரலை எழுத தொடங்குவோம் INT0 என்ற முனையத்தில் குறுக்கீடு ஏற்பட்டால் 0003 என்ற திசையன் முகவரி இயக்கப்படும் இதற்காக ORG 0003H என்பதை பயன்படுத்திக்கொள்ளலாம் இந்த திசையன் முகவரியில் உள்ள குறியீடுகளை இங்கே எழுதப்போவதில்லை ஏனென்றால் அவை குறுக்கீட்டு சேவை திசையன் அட்டவணையை மாற்றக் கூடும் எனவே அந்த பகுதியைப் பற்றி நாம் இங்கே கவலை கொள்ளப்போவதில்லை இங்கிருந்து குறுக்கிட்டு சேவை வழக்கம் ஏற்றப்படுகிறது என்பதை மட்டும் நினைவில் கொள்வோம் அடுத்ததாக நாம் செய்யவேண்டியது போர்ட் 0 இல் உள்ள உள்ளடக்கத்தை A பதிவேட்டுக்கு மாற்ற வேண்டும் பின்னர் A பதிவேட்டில் உள்ள மதிப்பின் இரட்டிப்பு மடங்கை கணக்கிட வேண்டும் ஒரு எண்ணின் இரட்டிப்பு மடங்கை கணக்கிட முதலில் A இல் உள்ள மதிப்பு B க்கு மாற்றப்படுகிறது இதற்கு MOV A B என்பது பயன்படுத்தப்படுகிறது MUL AB என்பதை பயன்படுத்தி கொடுக்கப்பட்ட எண்ணின் இரட்டிப்பு மடங்கை கணக்கிட முடியும் கணக்கிடப்பட்ட விடை ஆனது A மற்றும் B பதிவேட்டில் பதியப்பட்டிருக்கும் முதலில் A இல் உள்ள மதிப்பை 50hex என்ற மெமரி லொகேஷனுக்கு மாற்றிக்கொள்வோம் பின்னர் MOV AB என்பதை பயன்படுத்தி B இல் உள்ள மதிப்பு A இக்கு மாற்றப்பட்டு பின்னர் 51 hex என்ற மெமரி லொகேஷனுக்குள் பதியப்படுத்திக் கொள்வோம் இறுதியாக RETI பயன்படுத்தப்படுகிறது இதுதான் குறுக்கீட்டு சேவை வழக்கத்தின் முடிவு ஆகும் அடுத்ததாக 30H என்ற முகவரியிலிருந்து முக்கிய வழக்கத்தின் குறியீடை எழுதத் தொடங்கலாம் இதைத்தான் நிரலில் start என குறிப்பிடப்பட்டுள்ளது இங்கே MOV P00FF hex என்ற கட்டளையை பயன்படுத்தி P0 ஐ உள்ளீட்டு முனையமாக கட்டமைக்கிறோம் பின்னர் MOV IE1000 0001b என்பதை பயன்படுத்தி இயக்கு நிலைக்கு மாற்றப்படுகிறது இந்த செயலை செய்ய குறுக்கீடு இயக்கு பதிவேட்டை பயன்படுத்த வேண்டும் இங்கே குறுக்கீடு இயக்கு பதிவேட்டின் கட்டமைப்பை பரிசோதிக்கலாம் இங்கே நிரலானது INT0 முனையத்தில் குறுக்கீடு ஏற்படும் வரை அமைப்பு காத்திருக்க வேண்டும் SJMP L3 என்பதை பயன்படுத்துவதன் மூலம் குறுக்கீடு ஏற்படும் வரை அமைப்பு காத்திருக்கும் குறுக்கீடு ஏற்பட்டவுடன் 0003 என்ற முகவரிக்கு கட்டுப்பாடு திருப்பி அனுப்பப்படுகிறது இங்கிருந்து போர்ட் மற்றும் அதன் தகவல் இயக்கப்படுகிறது இங்கிருந்து மீண்டும் நிரலின் இந்த இடத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறது பின்னர் மீண்டும் குறுக்கீடு ஏற்படும்போது போர்ட் 0 இல் உள்ள மதிப்பு மெமரி லொகேஷனுக்கு நகர்த்தப்படுகிறது இவ்வாறாக விடை 50 மற்றும் 51 என்ற மெமரி லொகேஷன்களில் பதியப்படுகிறது